இப்பொழுது விரிவுரை 18 என்ற இந்த தொகுப்பில் நான் விரிவுரை முறை மற்றும் காணொளி முறை பற்றி விவாதிக்க விரும்புகிறேன் இதில் பல்வேறு வகையான பயிற்சி நுட்பங்கள் மற்றும் கருவிகள் மூலம் விளக்கக்காட்சியை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி இங்கு பார்ப்போம் நாம் எப்பொழுதெல்லாம் பாரம்பரிய பயிற்சி முறைகள் பற்றி பேசும் போது அவற்றில் மிக முக்கியமான மூன்று பரந்த வகைகளை பற்றி இங்கு பார்ப்போம் விளக்க காட்சி முறை உடனடியாக கைகூடும் முறை மற்றும் குழுவாக உருவாக்க முறை முன்னதாக வெளிப்படைத்தன்மையின் உதவியுடன் நாங்கள் செய்த இந்த விளக்க காட்சிமுறைகள் மற்றும் கலர் பேனாக்களால் எழுதிக்கொண்டிருந்தவைகள் பற்றி ப்ரொஜெக்டரில் விவாதிப்போம் பின்னர் ஒரு குறிப்பிட்ட தலைப்புக்கு விளக்க காட்சி முறை பயன்படுத்தப்பட்டது விரிவுரை முறை மிகவும் பொதுவான முறையாகும் பின்னர் அது பாரம்பரியமுறையில் பயன்படுத்தப்பட்டது ஆனால் அந்த நேரத்தில் கரும்பலகை மற்றும் சுண்ணாம்பு எழுதுகோல்கள் இவ்வகையான விரிவுரை முறைக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டன இப்பொழுது எங்கெல்லாம் நாம் விளக்கக்காட்சி முறை பற்றி விவாதிப்போமோ அங்கெல்லாம் பயிற்சி பெறுபவர்கள் தகவல்களின் செயலற்ற பெறுநர்களாக இருக்கிறார்கள் பின்னர் இந்த தகவல்களில் உள்ள உண்மைகள் செயல்முறைகள் மற்றும் பிரச்சினைகளை தீர்க்கும் முறைகள் இருக்கலாம் எனவே விரிவுரைகள் காணொளி கேட்பொலி நுட்பங்கள் விளக்க காட்சி முறைகள் ஆகியவற்றை இந்த குறிப்பிட்ட அமர்வில் நான் விவாதிக்க போகிறேன் பயிற்றுவிப்பாளரின் தலைமையிலான வகுப்பறை விளக்க காட்சி முறையில் விரிவுரைகள் காணொளிகள் பணி புத்தகங்கள் கையேடுகள் மற்றும் முந்தைய குறுவட்டுகள் மற்றும் விளையாட்டுகள் இருக்கலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது பல வகை முறைகளின் கலவையாகும் பயிற்சி பெறுபவர்களை கற்றலில் தீவிரமாக ஈடுபடுத்தலாம் மேலும் பயிற்சியை மாற்றுவதற்கும் இது உதவும் விரிவுரை முறையின் பின்னால் உள்ள அடிப்படைக் கருத்து என்னவென்றால் அது ஆர்வமாக செயல்முறையில் கற்றலாகும் இதற்கு ஆசிரியர் அல்லது பயிற்சியாளர் மட்டுமே பேசிக்கொண்டிருக்காமல் அதிலே கற்பவர்களை ஈடுபடுத்திக்கொண்டே இருக்க வேண்டும் பயிற்சி அளிப்பவர்கள் அல்லது ஆசிரியர்கள் அவர்கள் மட்டுமே பேசிக் கொண்டே இருந்தால் 20 அல்லது 40 நிமிடங்களுக்கு மேல் தனி நபரைப் பொறுத்து விரிவுரையில் கவனமில்லாமல் போகக்கூடும் பொதுவாக 20 முதல் 40 நிமிடங்கள் மட்டுமே கற்பவர் கவனமாக இருக்கமுடியும் ஆனால் நாம் அமர்வுகளைப் பற்றி பேசும்போது அந்த குறிப்பிட்ட 90 அல்லது 60 நிமிடங்கள் அல்லது அதற்கு மேல் 120 நிமிடங்கள் கழித்து அந்த விசயத்தில் அதிகமாக ஊடுருவ வேண்டும் செயல் மூலம் கற்றல் என்பது இருவகை நபரகளும் ஈடுபடுவது போல் விரிவுரையை வடிவமைப்பதின் மூலமே சாத்தியமாகும் இந்த நோக்கத்திற்காகவே குறிப்பிட்ட பயிற்சி முறையில் கற்றவர்கள் ஈடுபடுகிறார்கள் இப்போது இங்கே நான் குறிப்பிட விரும்புவது அமர்வுத் திட்டங்கள் மிகவும் கவனமாக வடிவமைக்கப்பட வேண்டும் நாம் பயிற்சி திட்டத்தை நடத்தும் போது அவை பொதுவாக 2 நாட்கள்3நாட்கள்5நாட்கள் அல்லது 1வாரம் இருக்கக்கூடிய பயிற்சித் திட்டங்களாகும் அந்த ஒரு வாரப் பயிற்சித் திட்டத்தில் நாம் பயன்படுத்தப் போகும் பயிற்சி முறைகள் மற்றும் நுட்பங்களில் இயற்கையாகவே முதன்மையானது விரிவுரை முறையே ஆகும் பயிற்றுவிப்பவர்கள் பயிற்சி பெறுபவர்கள் என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் என்பதைப் பேசி உரையாடும் சாதாரண சொற்களால் தொடர்பு கொள்கிறார்கள் பெரும்பான்மை நேரங்களில் இவை தத்துவார்த்த கருத்துக்கள் மற்றும் கோட்பாடு மாதிரிகளாகவே உள்ளன எனவே இவைகள் விரிவுரையின் ஆரம்பத்தில் விவாதிக்கப்படுகின்றன மேலும் பயிற்றுவிப்பாளர்களின் கருத்துக்கள் உருவாக்கப்பட்டு வடிவமைக்கப்படுகின்றன இதனால் அவர்கள் என்ன கற்றுக் கொள்ளப்போகிறார்கள்தத்துவார்த்த அடிப்படை என்ன தத்துவார்த்த கட்டமைப்பானது மிக முக்கியமானது அந்த தத்துவார்த்த கட்டமைப்பை நாம் எவ்வாறு வடிவமைக்கிறோம் தத்துவார்த்த கட்டமைப்பிற்கு நாங்கள் வெவ்வேறு ஆதாரங்களைக் கொண்டிருக்கிறோம் நான் இந்த குறிப்பிட்ட விரிவுரை முறையில் வெவ்வேறு வளங்களைப் பற்றி பேசுவேன் கற்றவர்களின் தொடர்பு திறமையாக இருந்தால் மட்டுமே பயிற்சியாளர்களிடமிருந்து பார்வையாளர்களுக்கு முதன்மையாக ஒரு வழிதொடர்பு உண்டாகும் சாதாரண பேச்சு நடையின் மூலமாக பயிற்றுநர் தன் ஊழியர்களை 40 முதல்45 நிமிடங்கள் வரை மட்டுமே பயிற்சியில் ஈடுபடுத்த முடியும் புதிய தொழில்நுட்பங்கள் இருந்தஸபோதிலும்பயிற்றுவிப்பாளர் தலைமையிலான வகுப்பறை விளக்கக்காட்சி ஒரு பிரபலமான பயிற்சி முறையாக உள்ளது இங்கு நாம் பயிற்சியாளர்களின் முக்கியத்துவத்தை புறக்கணிக்க முடியாது பயிற்சியாளர்களின் பேச்சு நடை சாதாரண முறையில் இருந்தல் வேண்டும் மேலும் ஏதாவது சந்தேகம் அல்லது குறிப்பிட்ட சாவல் இருந்தால் பயிற்சி பெறுபவர்கள் அதை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் புதிய தொழில் நுட்பங்களான காணொளி உரையாடல்கள் கணினி உதவி அறிவுறுத்தல்கள் போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் இருந்த போதிலும் பிரபலமான பயிற்சி முறைகளும் உள்ளன ஆனால் பயிற்சியாளர்கள் அவரது சந்தேகங்களை அழிக்கக்கூடிய பேசும் சொற்களின் முக்கியத்துவம் இன்னும் உள்ளது ஒரு விரிவுரை என்பது ஒரு பெரிய அளவிலான தகவல்களை திறன்பட ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் முன்வைக்க குறைந்த நேரத்தையும் குறைந்த செலவையும் அமைத்துக் கொள்ளும் வழியாகும் எனவே அமர்வுத்திட்டம் சரியாக வடிவமைக்கப்பட்டு இருந்தால் நடைமுறைப்பேச்சின் மூலம் ஒரு பயிற்சியாளர் தனது சொற்பொழிவுகளை குறைந்த நேரத்திலும் விலையிலும் வழங்க முடியும் ஏனெனில் அவர் தனது அறிவைப் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த புதிய தொழில்நுட்பத்தை அவர் எங்கு பயன்படுத்துகிறாரோ அங்கு அந்த தொழில்நுட்பம் எளிதாக்குபவராக அமையும் புதிய தொழில்நுட்பம் ஒரு பயிற்சியாளர் அல்ல ஆனால் பயிற்சியாளர் இந்தக் கருவிகளின் உதவியைப் பெற்று கொள்வார் எதற்கெனில் குறைந்த நேரத்தில் அதிகமான திறமையை வெளிப்படுத்துவதற்கேயாகும் ஆனால் இந்த விரிவுரை முறை பல நன்மைகளைக் கொண்டுள்ளது விரிவுரைகள் அதிகமான நேரம் இருப்பதாக இருந்தால் பங்கேற்பவர்கள் முழுமையாக ஈடுபடமாட்டார்கள் ஆகவே அவர்களிடம் கருத்து கேட்டு அவர்களை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் இல்லையெனில் விரிவுரை முறை பயிற்சி அளிப்பவரையும் பயிற்சி பெறுபவரையும் துண்டித்துவிடும் எனவே பணிச்சூழலுடன் ஒரு அர்த்தமுள்ள தொடர்பை உருவாக்க விரும்பினால் விரிவுரை முறையில் வெவ்வேறு முறைகளின் கலவையை உருவாக்குதல் வேண்டும் இவை அனைத்து அறிவுப் பறிமாற்றம் நடைபெறுவதற்காக வடிவமைக்கப்படுகின்றன பல உபகரணங்களைப் பயன்படுத்தும் விரிவுரை முறையில் சில பயிற்சி பெறுபவர்கள் உணர்வுப் பூர்வமாக கற்கின்றனர் ஏனெனில் அவர்கள் கேட்கும் தகவல்களையே முதன்மைப் படுத்துகின்றனர் எனவே கற்றல் கோட்பாடுகள் கற்றல் முறைகள் பற்றி நாம் பேசும்போது தகவல்களைக் கேட்டு அறிவதே முதன்மையான மற்றும் முக்கியமான முறையாகும் எனவே ஆரம்பக் கட்டத்தில் விரிவுரைகளின் முக்கியத்துவத்தை நாம் புறக்ணிக்க முடியாது ஆனால் இம்முறையில் பயிற்சி அளிப்பவர் பயிற்சி பெறுபவர்களின் புரிதல்களை விரைவாகவும் துல்லியமாகவும் கணிப்பது சற்றே கடினமானது எனவே இந்த விரிவுரை முறை ஒருவர் மட்டுமே பேசுவதாக இருப்பதால் கற்றுக் கொள்பவர் அதைப் பெறுவதற்கு முழு தகுதி உடையவரா உடனடியாக பேசும் பாடத்தைப் புரிந்துக் கொள்ளும் திறன் உள்ளதா என்பதை தீர்மானிதனப்பது கடினம் ஆகவே தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் இக்குறைபாடுகளை ஈடுசெய்யலாம் இந்தப்பிரச்சனைகளைத் தீர்ப்பதற்கு விரிவுரை முறையில் கேள்வி பதில் நேரம் கூடுதலாக ஒதுக்கப்படுதல் வேண்டும் ஆகவே பயிற்சி பெறுபவர்கள் சரியாகக்கருத்துக்களை உள்வாங்கிக்கொண்டனரா இல்லையா என்பதைப் பயிற்சி அளிப்பவர் இக்கேள்வி பதில் நேரம் மூலம் எளிதாகப் புரிந்துக்கொள்ளலாம் இங்கே நான் எனது ஹன்யாங் பல்கலைக்கழகம் கொரியாவின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆசிய வணிகங்களைக் கற்பிக்கும் போது அங்குள்ள பயிற்சி பெறுபவர்கள் இடை இடையே அதிகமாகக் கேள்வி கேட்பார்கள் இவை கற்பவருக்கு மிகவும் பயன் உடையதாக இருக்கும் ஆனால் பயிற்சி அளிப்பவர் அதற்கு முழு தகுதி உடையவராகவும் இருத்தல் அவசியம் அதிகமான நேரங்களில் இக்கேள்வி பதில் முறை சரியாக நிர்வகிக்கப்படுவதில்லை பொதுவாக ஒவ்வொரு முறையிலும் நன்மைகளும் உள்ளன தீமைகளும் உள்ளன நீண்ட நேர விரிவுரைக்குப் பின்னால் கேள்வி பதில் அமர்வு வைக்கப்பட்டால்அதிகமானோர் கேள்வி கேட்பதை தவிர்த்து விடுவார்கள் ஏனெனில் ஏற்கெனவே அதிக நேரம் முடிந்துவிட்டது என்று எண்ணுவார்கள்ஆகவே கேள்வி பதில் நேரம் குறிப்பிட்ட இடைவேளைகளில் நடத்தப்பட வேண்டும் ஆனால் பயிற்சி அளிப்பவர் தான் கேள்வி பதில் அமர்வை திறமையான நடத்த வேண்டும் அதுவே மீண்டும் பார்வையாளர்களை உற்சாகத்துடன் கலந்துக் கொள்ள வழி வகுக்கும் இல்லையெனில் இது விரிவுரையின் தொடர்ச்சியை சீர்குலைத்துவிடும் செயல் மூலம் கற்றல் மற்றும் வேலைத் தொடர்பான எடுத்துக்காட்டுகளுடன்விரிவுரை அமைந்தால் அது பயிற்சி பெறுபவர்களை சுறுசுறுப்பாக பங்கேற்க வைக்கும் பயிற்சி அளிப்பவர் பயிற்சி பெறுபவர்களின் சுயவிவரம் மற்றும் அவர்களது துறைகளைப் பற்றி அறிந்திருந்தல் அவசியம் அவ்வாறு தெரிந்துக் கொண்டால் மட்டுமே பயிற்சி அளிப்பவர் அவர்களுக்குத் தேவையான உதாரணங்களைக் கூறி விளக்க முடியும் ஆனால் பார்வையாளர்கள் பல்வேறுப் பிரிவுகளில் இருந்து வந்தால் பயிற்சி அளிப்பவர் பொதுவான உதாரணங்களைக் கொண்டு அவர்களை விரிவுரையுடன் தொடர்புப் படுத்தல் வேண்டும் அதற்கு பயிற்சி அளிப்பவரின் தலைமைத்துவப் பண்பு மிகவும் அவசியம் ஆனால் பங்கேற்பாளர்கள் ஒரு குழுவாக ஒரே தொழில்துறையில் இருந்து வந்தால் அவர்களுக்குப் பொருத்தமான உதாரணங்களைக் கொண்டு விரிவுரைப்பது அவசியம் அதுவே பயிற்சியாளரையும் பங்கேற்பாளரையும் பயிற்சி திட்டத்துடன் இணைத்துக் கொள்ள உதவியாக இருக்கும் உரையாடல் மூலம் கற்றல் சுறுசுறுப்பான முறையில் நாம் பயிற்சி அளிப்பதைப் பயன்படுத்தலாம் பயிற்சிகள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதைப் பற்றி நான் அடுத்த அமர்வில் விவரிப்பேன் செயல் முறை மூலம் கற்றல் வேலை தொடர்பான எடுத்துக்காட்டுகள் கேள்வி பதில் அமர்வுகள் ஆகியவை பயிற்சி பெறுபவர்களின் நிலையை உயர்த்தி பயிற்சி அளிப்பவரின் விரிவுரைத் தரத்தை அதிகப்படுத்தும் இப்போது பலவகை விரிவுரைகளைப் பற்றி பேசுவோம் ஒரு சில நிலையான சொற்பொழிவு வகைகளில் பயிற்சி அளிப்பவர் தனது அனுபவத்தைப் பகிர்ந்து கொள்வார் இம்முறையில் பங்கேற்பாளர்கள் பயிற்சியளிப்பவரின் திறமையான அனுபவத்திலிருந்தும் அவருடைய தத்துவார்த்த கட்டமைப்பு மற்றும் கோட்பாடுகள் மூலம் அதிகமாக உள்வாங்க முடியும் அவர் ஆளுமை மற்றும் நடத்தைகளைப் பற்றி பேசுகிறார் என்று வைத்துக் கொண்டல் அவரது விரிவுரையில் ஆளுமைகளின் வகைகள் ஆளுமை என்பது என்ன ஆளுமையின் பண்புக்கூறுகள் ஆளுமைகளை நிர்ணயிப்பவர்கள் போன்ற ஆளுமைக் குற்த்த நிலையான சொற்பொழிவாக இருக்கும் குழுக்கற்பித்தல் முறையை பற்றி நாம் பேசும்போது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பயிற்சியாளர்கள் ஒரு தலைப்பின் கீழ் வெவ்வேறு மாற்றுக் கருத்துக்களை முன்வைப்பார்கள் இங்கே நாம் பொருளாதார வல்லுநரையும் மனிதவள மேம்பாட்டாளரையும் ஒரே தலைப்பில் பேச வைத்தால் பொருளாதார வல்லுநர் பொருளாதரத்தின் எதிர்காலத்தைப் பற்றி பேசும் போது மனிதவளத்தைப் பற்றி பேசும்போது பொருளாதாரத்தில் ஏற்படும் மாற்றத்துடன் மனித வளத்தின் மாற்றம் எவ்வாறு தேவைப்படுகிறது என்றும் கூறுவார் இப்போது இந்த இரண்டு வல்லுநர்களும் ஒன்றாக இணைந்து விரிவுரையை வழங்க முடியும் சில நேரங்களில் மிகவும் பொதுவான நடைமுறை தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாகமாகும் ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பம் பற்றி நாம் பேசும் போது இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பம் மனித வளத்தை எவ்வாறு பாதிக்கப் போகிறது தொழில்நுட்பத்தை எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்துவது எப்படி செய்வது என்பது குறித்து விரிவுரைகள் வழங்கப்படுகின்றன மேலும் தொழில்நுட்பத்தில் பயிற்சி எதிர்கால சவால்கள் என்ன என்பதை எளிய எடுத்துக்காட்டுகள் மூலமும் செயற்கை நுண்ணறிவு மூலமாகவும் விளக்கப்படுகின்றன செயற்கை நுண்ணறிவு மற்றும் அதன் பயன்பாடு பற்றி நாம் பேசும் போதெல்லாம் செயற்கை நுண்ணறிவை அதிகமாக பயன்படுத்தினால் என்ன பாதிப்பு இருக்கும் பிறகு மனித வளத்தில் என்ன பாதிப்பு இருக்கும் என்பது பற்றி மனிதவள ஆசிரியர் மற்றும் மனிதவள பயிற்சியாளருடன் விவாதிக்கப்படும் மேலும் செயற்கை நுண்ணறிவை வைத்து உருவானவர் பேசும் போது அவர் அதன் எதிர்கால பயன்பாடுகளையும் பங்கையும் அல்லது அதன் நேற்று இன்று நாளை போன்றவற்றை எடுத்துக்காட்டுகள் மூலம் விளக்குவார் இப்பொழுது இந்த குழு கற்பித்தல் மனிதவளத்தைச் சேர்ந்த மற்றொரு நபர் அல்லது மற்றோரு பயிற்சியாளர் கூடுதலாக விரிவுரை வழங்குவார் இவை செயற்கை நுண்ணறிவில் உள்ள சிக்கல்களை தீர்க்கும் வழிமுறைகளை கற்க ஊழியர்கள் எவ்வாறு உருவாக சூழ்நிலையை எவ்வாறு சிறப்பாக எதிர்கொள்ள வேண்டும் தேவைப்படும் உயர் திறனை வளர்த்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் போன்றவற்றை விளக்கப்படுத்துவார்கள் ஒரு நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவுக்கும் ஊழியர்களின் திறனுக்கும் இடையில் ஒரு போட்டி இருக்கும் போது அது ஒரு வகைக் குழு கற்பித்தலை உருவாக்கும் மூன்றாவது வகை விரிவுரை என்னவென்றால் அது விருந்தினர் பேச்சாளர் முறையாகும் இதில் பேச்சாளர் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட நேர அமர்வுக்கு வருகை தந்து அறிமுக அறிவுறுத்தல்களை பயிற்றுவிப்பாளர் இம்முறை மிகவும் பிரபலமானதாக இருப்பதால் இந்த வகையில் தொழில் முனைவோர் மாநாடுகளும் ஆராய்ச்சி முறை பயிற்சி ஒர்க்கஷாப் உருவாக்கப்படுகின்றன நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களுடன் அறிமுகப்படுத்தப்படும் இந்த வகையான ஒர்க்கஷாப் வகுப்புகள் பங்கேற்பாளர்களை இந்த நிபுணர்களிடமிருந்தும் தொழில் முனைவோர்களிடமிருந்தும் கற்றுக் கொள்ள வழிவகுக்கிறது இவ்வகை மாநாடுகள் மற்றும் கருத்தரங்குகள் மூலமாக பங்கேற்பாளர்கள் தொழில்நுட்பத் திறனையும் ஆராய்ச்சித் திறமையையும் வளர்த்துக் கொள்ள முடியும் உதாரணமாக விருந்தினர் பேச்சாளர்கள் நாங்கள் நடத்தும் ஒரு குறிப்பிட்ட எரிசக்தி சுற்றுச்சூழல் அல்லது விவசாயம் தொடர்பான தொழிலுக்கு ஒரு பயிற்சித் திட்டத்தை நடத்துகிறோம் என்றால் அந்த 3 நாள் அல்லது 5 நாள் திட்டத்தில் இடை இடையே இந்த சிறப்பு விருந்தினரின் அமர்வைத் திட்டமிடுவோம் அந்த சிறப்பு விருந்தினர் குறிப்பிட்ட துறையின் அறிவையும் அனுபவத்தையும் அடக்கிய திறமையாக ராக் இருக்க வேண்டும் அந்த விருந்தினர் பேச்சாளர் நம் பார்வையாளர்களின் குறிப்பிட்ட தொழில்துறை சார்ந்தவர் ஏனெனில் அவர்தான் அந்த குறிப்பிட்ட பயிற்சி திட்டம் தொடர்பான தனது நிபுணத்துவத்தைப் பகிர்ந்துக் கொள்வார் நான் குறிப்பு செய்தபடி ராஜஸ்தான் ராஜ்யவித்யுத் பிரசரன் நிகம் லிமிடெட் பயிற்சி திட்டத்தை நடத்தியுள்ளோம் அப்போது பேராசிரியர் உதய் பீர்க ஐயாவை விருந்தினர் பேச்சாளராக அழைத்தோம் அவர் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி பேசினார் பிறகு நாங்கள் குழு விவாதத்தை ஒழுங்கமைத்தோம் குழுக்களில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பேச்சாளர்கள் தகவல்களையும் கேள்விகளுக்கு விடையையும் கூறுவார்கள் பங்கேற்பாளர்கள் தங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய இம்முறை திருப்திகரமானதாக இருக்கும் அமர்வில் தொழில் வல்லுனர்கள் பாடத் திறமையானவர்கள் மற்றும் அரசாங்கத்திலிருப்போரும் கலந்து கொண்டுள்ளார்கள் பங்கேற்பாளர்களிலிருந்து படிப்பு தொழில் மற்றும் அரசு போன்ற ஆராய்ச்சி குழுக்களாக உருவாக்க வேண்டும் பயிற்சி அளிப்பவர்கள் அதிக திறமையானவர்களாக அனுபவமிக்கவர்களாக இருப்பதால் தங்கள் கருத்துக்கள் படிப்பு மற்றும் தொழிலுடன் தொடர்புப் படுத்தி கூறுவார்கள் எடுத்துக்காட்டாக மோதல் மேலாண்மைப் பற்றி நாம் பார்ப்போம் பின்னர் மோதல் மேலாண்மை மோதல் மாதிரி மற்றும் மன அழுத்த மேலாண்மை பற்றிய கருத்துக்கள் விவாதிக்கப்படலாம் பின்னர் தொழில்துறை நபர் அதைப் பற்றி பேசலாம் இப்பொழுதெல்லாம் மன அழுத்தத்தின் வகை மிகவும் பொதுவானதாகி வருகிறது ஆகவே நிறுவனத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் மன அழுத்த மேலாண்மை மேலும் மகிழ்ச்சி குறியீட்டை உருவாக்கு குழுக்களை உருவாக்கலாம் RTI தகவல் அறியும் உரிமையுடன் தொடர்புடைய அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நிதி சம்பந்தப்பட்டதாக இருந்தால் நிச்சயமாக அரசின் வல்லுனர்கள் இந்த குறிப்பிட்ட வகைப் பிரச்சினையில் அரசாங்கக் கொள்கைகள் என்னவாக இருக்கின்றன என்பதைப் பற்றி அவர் பேசலாம் பிறகு மாணவர்களின் விளக்கக்காட்சி முறை இம்முறையில் குழுவாக பிரிக்கப்படுவார்கள் இது மிகவும் பொதுவான மற்றும் பயனுள்ள முறையாகும் பயிற்சியாளர்களின் குழு அவர்களின் வகுப்பிற்கு தலைப்பை முன்வைக்கிறது ஏதாவதொரு வழக்காய்வு அல்லது ஒரு நிறுவனத்தை வடிவமைத்தல் அல்லது சிக்கலைத் தீர்க்கும் அணுகுமுறைகள் அல்லது வேறு ஏதாவது பயிற்சி முறைகள் பற்றி அவர்கள் அறிவுறுத்தப்படுவார்கள் மாணவர்கள் குழுவாக வந்து தங்கள் கருத்துக்களை பகிர்வார்கள் வல்லுனர்கள் அதில் உள்ள கூடுதல் குறைவுகளை விளங்குவார்கள் பல மேலாண்மை நிறுவனங்கள் பயிற்சி பெறுபவர்களின் விளக்கக் காட்சியா கற்பவர்களுக்கு மேலும் விளக்க பயன் படுத்துகின்றனர் இப்பொழுது இந்த விரிவுரைகள் மற்றும் அதன் முறைகள் வழங்கிய பின்னர் ஒரு நல்ல சொற்பொழிவுகக்கான உள்ளடக்கத்தை எவ்வாறு தயாரிப்பது என்பதைக் குறிப்பிட விரும்புகிறேன் அந்தக் குறிப்பிட்ட திட்டத்தின் தலைப்பு மற்றும் அதன் வகைகளை காண வேண்டும் மேலும் புத்தகங்களைக் குறிப்பிட வேண்டும் நாம் குறிப்பிடும் புத்தகங்கள் பல்கலைக்கழகங்களால் அங்கிகரிக்கப்பட்டதாகவும் மேலும் உயர் கல்வி நிறுவனங்களில் பயன்படுத்தப்படுவதாகவும் இருக்க வேண்டும் இது அறிவியலுக்கான நடத்தை எனில் அவை மனிதவள மேலாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை அறிவு மேலாண்மை போன்ற குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் முதல் தரம் வாய்ந்த 10 புத்தகங்களைக் கண்டு பிடிக்க வேண்டும் மேலும் இந்த குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் உள்ள துணை தலைப்புகளுக்கு புத்தகங்களைக் கண்டு பிடித்தல் அவசியமாகும் மேலும் அந்த மாதிரிகளை பற்றி விவாதிக்க வேண்டும் புதிதாக வந்த புத்தகங்களையும் விவாதிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நான் ஒரு பயிற்சி அமர்வுகளை பற்றி விவரிக்கிறேன் முஞ்சால் குழுக்களுக்கு மாற்ற மேலாண்மையில் இருந்த சம்பாத்திய புத்தகங்களைக் குறிப்பிட வேண்டும் பின்னர் யின் புத்தக அமைப்பு மேம்பாட்டு புத்தகங்களுடன் மேலாண்மை மாற்றத்தையும் இந்த வகையான பயிற்சி முறைகளை நடத்தலாம் ஆனால் புத்தகங்கள் மட்டுமே போதுமானதாக இருக்காது நான் வேண்டுகோள் விடுப்பது பத்திரிக்கை களையும் பரிந்துரைப்பது பற்றிதான் அதாவது ஸ்கோபஸ் மற்றும் போன்ற பட்டியலிடப்பட்ட பத்திரிக்கைகளையும் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் புத்தகங்கள் நமக்கு தத்துவார்த்த உள்ளீட்டை தரும் ஆனால் பத்திரிக்கைகள் ஆராய்ச்சி உள்ளீட்டைத் தரும் சமீபத்திய ஆராய்ச்சி உள்ளீட்டை பத்திரிக்கைகள் வெளியிடுகின்றன அந்த ஆய்வுகள் ஆராய்ச்சி ஆய்வறிக்கை ஆகியவற்றை நாம் பத்திரிக்கைகளில் இணைக்க வேண்டும் அந்த மூன்றாவது முறை சற்று மாறுபட்டது மிக பெரும் கல்வி நிறுவனங்கள் தங்கள் இணைய தளத்தில் ஆய்வு அறிக்கைகளை வெளியிடுகின்றன என்னுடைய அடுத்த அமர்வில் அதாவது நான்கு அமர்வுகளில் 16171819 இவற்றில் வழக்காய்வு எழுதும் ஒர்க்கஷாப் பயிற்சி முறைகளையும் அவற்றை எவ்வாறு கண்காணிப்பது என்பது பற்றியும் விவாதிக்க போகிறேன் நான் முன் குறிப்பிட்டபடி பயிற்சி பெறுபவர்கள் தங்களின் தொழில்துறை உதாரணங்களுடன் இணைத்து கொள்ள வேண்டும் பிரச்சினை என்னவெனில் தொழிற்சாலையில் தங்களை எவ்வாறு இணைத்து கொள்வது மேலும் எவ்வாறு சிக்கல்களுக்கு தீர்வுளிப்பது ஆகவே நாம் பார்த்த இந்த வழிமுறை மிக மிக முக்கியமானதாகும் ஆக விரிவுரையில் சில உள்ளிடும் முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன மற்றொரு பயிற்சி முறை என்னவெனில் காணொளி மற்றும் கேட்பொழி முறையாகும் இவற்றில் சாதாரண கற்றல் முறைகளும் காணொளி கேட்பொழி காட்சிப்படுத்தல் முறைகள் ஆகியவற்றிலும் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் நாம் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு நன்றி செலுத்த வேண்டும் இக்காலகட்டத்தில் அனைத்து பாடங்களுக்கு காணொளிகள் இருக்கின்றன ஆனால் இங்கு நான் ஒரு செய்தியைச் சொல்லி சந்தோசப்படுகின்றேன் என்னுடைய மாணவர்களை காணொளி தயாரித்து அதைப் பயன்படுத்தவும் பிறருக்கு பகிரவும் கூறுவேன் இதன் மூலம் ஒரு நிலைமையை சீர்செய்து முன்னேறுவது பற்றி பயிற்சி அளிக்கலாம் பயிற்சி வகுப்பு 5 நாட்களாக இருக்குமாயின் அதில் ஒரு அரை நாளை காணொளி காட்சி உருவாக்குவதற்கு பயன்படுத்த வேண்டும் பிறகு அந்த பயிற்சி பெறுபவர்கள் தாங்கள் உருவாக்கிய காணொளி காட்சியில் பிறர் பற்றிய கதாபாத்திரத்தில் நடித்தது வியாபார மாதிரி விளையாட்டு தொழில்துறையில் உள்ள பிரச்சினையைத் தீர்ப்பது சூழ்நிலையை சமாளிப்பது போன்ற காரணங்களை உள்ளடக்கிய காணொளியை உருவாக்கிய பிறகு அதை விளக்கி சொல்ல வேண்டும் நான் என்னுடைய மாணவர்கள் உருவாக்கிய ஒரு காணொளியை அடுத்த அமர்வில் உங்களுடன் பகிர்ந்துக் கொள்வேன் அது நம்முடைய தொடர்பு கொள்ளும் திறன் கேள்வி கேட்கும் திறன் வாடிக்கையாளர்களை கையாளும் விதம் போன்றவற்றைக் கற்றுக்கொள்ள உதவும் மேலும் அவர்களின் உடல் அசைவின் பாஷை சப்தம் எவ்வாறு உயர்த்துவது தாழ்த்துவது போன்றவற்றை காணலாம் காணொளிக் காட்சிகள் மூலம் எவ்வாறு சுயமதிப்பீடு கேள்வி கேட்கும் திறனை மேம்படுத்துவது வாடிக்கையாளர் சேவைகளுக்கான திறமையை வளர்த்துக் கொள்வது போன்றவற்றை கண்டிப்பாக விளக்க முடியும் மேலும் தொழில்துறையில் எடுக்கப்படும் காணொளிகள் இரும்பு பற்றவைத்தல் போன்ற நுட்பத்தையும் காணொளியில் விளக்க முடியும் இவ்வாறே தொழில்நுட்ப மிகவும் வசதியாக அமைகின்றது ஆனால் வெறும் காணொளிகளை மட்டுமே வைத்து பயிற்சியை முழுமையாக்க முடியாது அதில் விரிவுரையும் கலந்தே இருக்க வேண்டும் மேலும் பயிற்சி பெறுபவர்களின் வாழ்க்கை தொடர்பிற்கான எடுத்துக்காட்டுகளை மும் அனுபவங்களையும் கூற வேண்டும் இந்த பயிற்சி வகுப்பில் காணொளி கேட்பொலிகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதுப் பற்றி பார்ப்போம் முதல் படியாக பயிற்சி பெறுபவர்களுக்கு சில செயல்முறை ஒப்படைவுகளை அளிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக விளம்பரப்படுத்தல் தேர்ந்தெடுத்தல் மற்றும் மேம்படுத்துதல் போன்றவை பற்றி பயிற்சி அளித்தல் வேண்டும் பிறகு இதற்காகக் குழுக்களை உருவாக்க வேண்டும் திட்டத்தை உருவாக்க வேண்டும் பகுதிகளை உருவாக்க வேண்டும் முக்கியமாக எந்தப் பகுதிக்காக இக்காணொளி உருவாக்கப்படுகிறது என்பதை விளக்க வேண்டும் இந்த video வீடியோ காணொளி முறை ஒப்படைவானது மிகவும் செறிவானதாக இருக்கும் அதற்கு கலந்துரையாடல் அமர்வு அவசியம் இருப்பினும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு இது சிரமமாக இருக்கும் மற்ற வகையில் காணொளி காட்சி முறை பயனுள்ளதாக இருக்கும் மேலும் குறைந்த அளவு பங்கேற்பாளர்கள் இருந்தால் கலந்துரையாடல் எளிதாக இருக்கும் இந்த முறைக்கு பயிற்சியாளரின் ஒத்துழைப்பு வழி நடத்துதலும் மிகவும் அவசியம் ஏனெனில் பயிற்சி அளிப்பவரின் உதவியால் தான் மாணவர்கள் திறமையாக காணொளியை உருவாக்க முடியும் மேலும் அவ்வாறு உருவாக்கிய காணொளி காட்சிகளை மென்பொருள் துறையில் விளக்கம் தருமாறு கூற வேண்டும் ஆகவே முழுமையான செயல்பாடுகள் அனைத்தும் காணொளியில் பதிவு செய்ய வேண்டும் மேலும் அவற்றை கருப்பொருளுடன் தொடர்புடையதாக ஆக்க வேண்டும் நான் முதலில் என் மாணவர்கள் உதவியுடன் உருவான ஒரு காணொளியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் மேலும் அதன் பிறகு தொழில்சாலையின் காணொளியை காணலாம் இன்கிரஸ் செக்யூரிட்டிஸ் உங்கள் பணம் பெறுக நாங்கள் உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்கிறோம் பிறகுதான் எங்கள் லாபம் எங்கள் ஸ்தாபனத்தை உருவாக்கியவர் Dr சந்தோஷ் ரங்கேகர் முதலீட்டாளர்களின் பணப்பாதுகாப்பே எங்களின் முதன்மையான குறிக்கோள் நாங்கள் 9 நகரங்களில் அலுவலகம் அமைத்திருக்கிறோம் ஒரு இலட்சம் வாடிக்கையாளர்களுடன் எப்பொழுதும் பசுமையான வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் நிறுவனத்திற்கு வளரும் செல்வ நிறுவனம் என்ற பாராட்டை தொடர்ந்து 2 வருடங்களாகப் பெற்றுள்ளோம் முறையே 2014 மற்றும் 2015யில் நாங்கள் சிறந்த சொத்து மற்றும் செல்வ மேலாண்மையின் கீழ் சேவைகளை வழங்கி வருகிறோம் நிறுவனத்திற்கு தனிமனித மேம்பாட்டிற்கு வழங்குகிறோம் எங்கள் உறுப்பினர்களாக சாம்சங் ரிபக் அடிடாஸ் நிறுவனங்கள் உள்ளன எங்களின் முழுமையான நோக்கம் பணப் பாதுகாப்புத் திட்டம் வாடிக்கையாளர்களின் முன்னுரிமை எது செய்தாலும் திறன்பட செய்வது ஒற்றுமையாய் இருப்பது ஒவ்வொருவருக்கும் மரியாதைக் கொடுப்பது எந்த சமுதாயத்தில் எங்கே வாழ்கிறோமோ அங்கே இவற்றையெல்லாம் உருவாக்குவது Video ends here காணொளி முடிவடைகிறது நீங்கள் பார்த்த இந்த காணொளியில் மாணவர்கள் எவ்வாறெல்லாம் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினார்கள் மேலும் எவ்வளவு சிறப்பாக இந்தக் காணொளியை உருவாக்கினார்கள் தங்கள் கதா பாத்திர மதிப்பை பயன்படுத்தினார்கள் என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது ஓரிகன் என்பது உடனடி கலவை உருவாக்கும் நிறுவனம் இது வட மேற்கில் உள்ளது அவர்கள் தங்கள் ஓட்டுநர்களுக்கு சரியாகப் பயிற்சி கொடுக்கிறார்கள் மேலும் மோர்ஸ் சகோதரர்கள் வாடிக்கையாளர்களின் திருப்தியை பெற்றுள்ளனர் அது எவ்வாறெனில் தங்கள் ஓட்டுநர்களுக்கு காணொளி முறையில் சிறப்பாக பயிற்சி அளித்து பொருட்கள் வீணாவதைத் தடுத்து கட்டிடம் கட்டும் பணியை திறன்பட செய்கின்றனர் அவர்கள் தங்கள் ஓட்டுநர்களை எவ்வாறு பயிற்றுவிக்கின்றனர் இந்த நிறுவனம் பயிற்சி காணொளியை சிறந்த ஓட்டுநர்களிடம் இருந்து தயாரிக்கிறது மேலும் அந்த தலைமை ஓட்டுநர்களின் செயல்களை கண்காணித்து வாரக் காணொளிகளைப் பதிவு செய்வது அவர்களின் வருகையை சரிபார்ப்பது அமர்வுகளை சரிசெய்வது போன்ற வேலைகளைத் தருகிறார்கள் மேலும் பிரச்சனையை சரிசெய்யும் காணொளிகளையும் சிறந்த முறையில் இயக்குவது பற்றியும் சொற்பொழிவுகளையும் நிகழ்த்தி ஆர்வம் படுத்துகின்றனர் ஆகவே இந்த குறிப்பிட்ட நிறுவனம் தங்கள் ஓட்டுநர்களின் பயிற்சியை காணொளிகள் மூலமாக சிறப்பாக நடத்தியது மேலும் ஓட்டுநர்களின் வழிகாட்டிகள் ஓட்டுநர்களுக்கு சரியான முறையில் கவனமாக செயல்பட காணொளியை விளக்குகின்றனர் இந்த காணொளி முறைகள் அதிகபட்சமாக 10 நிமிடம் வரை மட்டுமே இயங்கும் இந்தக் காணொளிகளை ஓட்டுநர்களின் தலைப்பிற்கு ஏற்றவாறு அவர்களின் காலை வேலை நேரம் ஆரம்பிக்கும் முன் விளக்கப்படுத்துவார்கள் "அனதர் பேர் ஆஃப் ஐஸ் என்ற அமைப்பு ஓட்டுநர்களின் செயல்திறமையை அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் கவனித்து சோதனை செய்வார்கள் ஏனெனில் சில நேரங்களில் ஏற்படும் கவனங்குறைவின் விபரீதத்தை விளக்கும் காணொளிகள் மிகவும் பயனுள்ள தகவல்களை ஓட்டுநர்களுக்கு அளிக்கும் மேலும் ஒரு முக்கியமான காணொளி இந்த நிறுவனத்தில் காண்பிக்கப்படும் அது குளிர் தட்பவெப்பம் வருமுன் காக்கும் சீராக்கும் தொட்டிகள் மற்றும் குழாய்கள் மேலும் அத்தொட்டிகளை சரிசமன் நிலை படுத்தல் வேண்டும் இவை அனைத்தும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய வேலைகளாகும் இது போன்ற கவனமாகக் கையாள வேண்டிய விஷயத்தை நிறுவனங்கள் காணொளியைப் பயன்படுத்தி மிகவும் சிறப்பாகக் கற்று கொடுக்கின்றனர் இது போன்ற பயிற்சி நிலைகளின் போது ஓட்டுநர்களிடம் பல கேள்விகளைக் கேட்டு பதில் அளிக்க கூறுவார்கள் அவர்கள் காணொளியைக் கண்ட பிறகு அதில் ஏதேனும் சிக்கல் இருப்பதாகத் தெரிந்தால் அதை கேள்வி கேட்டு நிவர்த்தி செய்து கொள்வார்கள் இந்த கேள்வி பதில் முறையில் ஒரு ஓட்டுநருக்கு எழும் கேள்வி மூலம் பிறரும் அதை அறிந்து கொள்வார்கள் இந்த அமர்வின் இறுதியில் ஓட்டுநர்களும் அவர்களின் வழிகாட்டிகளும் கலந்துரையாடல் மூலம் காணொளியை தெளிவுபடுத்தி கொள்வார்கள் மேலும் உற்பத்தியின் தகுதியை உயர்த்தவும் வெளிப்படுத்த பயன்படும் நேரத்தை சரியாக அமைக்கவும் இந்த கலந்துரையாடல் உதவும் இம்முறையில் மிகவும் அதிக ஈடுபாட்டுடன் ஓட்டுநர்களும் அவர்களின் வழிகாட்டிகளும் ஈடுபடுவதால் உற்பத்தித்திறன் அதிகமாகி நிறுவனம் வெற்றி பெறுகிறது ஓட்டுநர்களின் வழிகாட்டிகள் படி நடந்த பயிற்சி முறைகளை தங்கள் மேலாளர்களிடம் எடுத்துக் கூறுவார்கள் அதனால் அவர்கள் நடைமுறையில் ஏற்படும் சிரமங்களையும் தொழில்நுட்பக் கோளாறுகளையும் சுதந்திர பிரச்சினைகளையும் எளிதாகப் புரிந்துக்கொள்ள இந்த காணொளி முறை மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது ஆகவே இப் பயிற்சி முறை நமக்கு மிகவும் பயனுள்ளதாகும் அதிகமான சிக்கல்களுக்கு தீர்வு புதிய அணுகுமுறைகளில் இருந்தே பெறப்பட்டன இந்த பிரச்சினைகள் அதிகமான கருத்துச்சுமைகளாலே உருவாக்கப்படுகின்றன ஆகவே விரிவுரை வழங்கும் போது தேவையற்ற உரையாடல்களையும் கேலிப் பேச்சுக்களையும் இசையையும் தவிர்த்துக் கொண்டால் கற்றுக் கொள்பவர் குறைந்த நேரத்தில் அதிக செய்திகளைக் காணொளியில் பெற்றுக் கொள்வார் காணொளியை நாடகமாக்கினால் அது இன்னும் குழப்பத்தை விளைவிக்கும் ஆகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குறைந்த அளவுள்ள கருத்துக்களை பயன்படுத்தலாம் அதில் படிப்பவர்களின் திறமையற்ற உரையாடல்கள் கருத்தை ஒத்த செய்திகள் போன்றவற்றில் காணொளி காட்சி படுத்தப்படும் முன் சரிசெய்தல் வேண்டும் இசை கேலிப்பேச்சுக்கள் போன்றவை பயிற்சி பெறுபவர்களின் கவனத்தை மாற்றி குழப்பத்தை ஏற்படுத்தும் இது போன்ற முக்கியமான கருத்துக்களை காணொளிப் பயிற்சி முறையில் பதிவு செய்வது மிகவும் பயனுள்ள செயலாகும் பயிற்சியாளர்களும் இம்முறையை பயன்படுத்தி அதிக பயனுள்ள விரிவுரையை பயிற்சி பெறுபவர்களுக்கு வழங்க முடியும் ஆகவே இதுவே பயிற்சி நடத்துவதற்கும் விரிவுரை செய்வதற்கும் நான் பயன்படுத்தும் முறைகள் ஆகும்